விரிவுரை 05 பொறியியல் வரைதல் அறிமுகம் V எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக டி கரக்பூரில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் ராஜாராம் நாங்கள் தொகுதி 1 ஐ உள்ளடக்குகிறோம் அதில் விரிவுரை எண் 5 இல் இருக்கிறோம் பொறியியல் வரைதல் அறிமுகம் எங்கள் பாடநூல்கள் என் பட் மற்றும் பிறரால் பொறியியல் வரைதல் ஆகும் 1 முதல் 4 வரையிலான விரிவுரையில் பொறியியல் வரைதல் அறிமுகம் வரைதல் கருவிகள் பயன்படுத்த வேண்டிய வழக்கமான எழுத்து நடை பற்றி அறிந்து கொண்டோம் வரைதல் தாளின் நிலையான தளவமைப்புகள் பரிமாணத்தில் சில சிக்கல்கள் இன்றைய விரிவுரையில் குறிப்பாக குறிப்பிட்ட தலைப்புகளில் பரிமாணத்தைப் பற்றி மேலும் சில விஷயங்களைக் கற்றுக்கொள்வோம் இவை வளைவுகள் வட்டங்கள் வளைவுகள் என்றால் இணையான வகையான பரிமாணங்களை எவ்வாறு வழங்குவது மற்றும் பல விஷயங்கள் கடைசி வகுப்புகளிலிருந்து உங்களைச் சுருக்கமாகச் சுருக்கமாக அளவு மற்றும் நிலையைக் குறிக்க பரிமாணம் பயன்படுத்தப்படுகிறது மேலும் ஒரு பரிமாணம் என்பது பொருத்தமான அலகுகளில் வெளிப்படுத்தப்படும் ஒரு எண் மதிப்பு எங்கள் எஸ்ஐ மெட்ரிக் அலகுகளில் பரிமாணத்திற்கான எண் மதிப்பாக மிமீ பயன்படுத்துகிறோம் மேலும் உற்பத்தி வசதியில் இயந்திரங்களுக்கு இது முதன்மை தொடர்பு நேரியல் பரிமாணங்கள் கோண பரிமாணங்களை எவ்வாறு வழங்குவது அது ஆரம் மற்றும் குறிப்பு பரிமாணங்கள் என்றால் என்ன என்பதைப் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் எண்களின் அடிப்படையில் உங்களை மீண்டும் சுருக்கமாகக் கூறுவது முதல் பரிமாணம் இங்கே இந்த வடிவத்தின் ஒரு பொருளுக்கு இது 1 75 என அடிப்படை பரிமாணமாகக் காட்டியுள்ளோம் மேலும் கோட்டைக் குறிக்க ஒரு பரிமாணக் கோடு உள்ளது இது குறைந்தபட்சம் 10 மி மீ என்றால் அதை மட்டுமே அந்தப் பக்கத்தில் காண்பிப்போம் அதைவிடக் குறைவாக இருந்தால் அதுபோன்ற மற்றொரு பரிமாணத்தை நாம் தொலைவில் இருந்து பயன்படுத்துகிறோம் எந்த பரிமாணத்தையும் குறிக்க எங்களுக்கு நீட்டிப்பு கோடுகள் தேவை ஏதேனும் வளைவுகள் இருந்தால் அதை ஆரம் கோடு மூலம் குறிக்கிறோம் இந்த ஆரம் நீட்டிப்பு வரி விட்டம் அல்லது ஆரம் போன்ற ஒன்றை விவரிக்க அது நாம் தலைவர் கோடுகள் என்று அழைக்கிறது எந்த விட்டம் வேண்டுமானாலும் சிறப்பு சின்னம் ஃபை பயன்படுத்துகிறோம் ஒரு மையம் போன்ற ஒன்றைக் குறிக்க ஒரு கோடு சிறிய கோடு மற்றும் நீண்ட கோடு கோடுகள் மூலம் மையக் கோட்டைப் பயன்படுத்துகிறோம் அவை அளவுகோலாக இல்லாவிட்டால் வழக்கமாக நாங்கள் அந்த பரிமாணங்களைக் குறிக்கிறோம் எந்தவொரு குறிப்பையும் பொறுத்தவரை அடைப்புக்குறிக்குள் ஒரு குறிப்பு பரிமாணத்தைப் பயன்படுத்துகிறோம் வழக்கமாக எங்கள் வரைபடத் தாள்களில் ஒரு சொல் வாக்கியத்தைக் குறிப்பிடுகிறோம் இல்லையெனில் அனைத்து பரிமாணங்களும் மி ஒவ்வொரு முறையும் மிமீ எழுதுவதற்கு பதிலாக எல்லா பரிமாணங்களும் மிமீ ஒரு நிலையான உரையாக பயன்படுத்துகிறோம் பரிமாணங்களைக் குறிக்க ஒரு பொருளைக் காட்டிய ஒரு நிலையான எடுத்துக்காட்டுடன் நாங்கள் சென்றோம் நீட்டிப்பு கோடுகள் உள்ளே சிறிய பரிமாணங்கள் மற்றும் வெளியே மிகப்பெரிய பரிமாணங்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது மிகச் சிறியது அதற்கு அருகிலுள்ள அந்த வடிவவியலின் உள்ளே ஒரு காரணம் மற்றும் அந்த வடிவவியலுக்கு வெளியே பெரியது பொருளின் உள்ளே எந்த பரிமாணத்தையும் காட்டக்கூடாது என்பது ஒரு நிலையான நடைமுறை இதேபோல் இவை உருளை பொருள்கள் என்றால் நாங்கள் மேலே சென்று பை என்ற குறியீட்டின் மூலம் பொருளுக்கு வெளியே உள்ள பெரிய விட்டம் காட்டினோம் எனவே இங்கே இது ஒரு சிலிண்டர் ஒரு படி 1 மற்றும் மீண்டும் நமக்கு ஒரு படி 1 உள்ளது எனவே உள்ளே சிறிய பரிமாணங்கள் மற்றும் வெளியே மிகப்பெரிய பரிமாணங்கள் பரிமாணங்களைக் காண்பிப்பதற்கான தவறான வழியாகும் பொருளின் உள்ளே எதையும் நாங்கள் வழக்கமாக காண்பிப்பதில்லை கோணங்களைப் பயன்படுத்தி ஒருங்கிணைப்புகளையும் நாங்கள் காண்பித்திருக்கிறோம் இது அமைப்பை ஒருங்கிணைப்பதில் ஒரு சாய்ந்த பொருள் இருந்தால் இந்த 2 5 மற்றும் இந்த தீவிர புள்ளி மீண்டும் எங்கள் நீட்டிப்பு கோடுகள் மூலம் 4 அலகுகள் மற்றும் இதேபோல் நீட்டிப்பு கோடுகள் மூலம் இந்த புள்ளியை ஒருவர் காட்ட முடியும் இது 1 அலகு போன்றது எனவே இந்த புள்ளிகளை நீளத்தின் அடிப்படையில் அறிந்தவுடன் இந்த வரிசையில் எங்கு சேர வேண்டும் என்பது எங்களுக்குத் தெரியும் இந்த சாய்ந்த வரிகளை ஒருவர் உருவாக்கக்கூடிய வழி இது இது கோணத் தகவல் என்றால் நாங்கள் அதை வழக்கமாக கோணங்களின் அடிப்படையில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் எந்தவொரு சாம்ஃபர்களும் இந்த தொடர்ச்சியான வரிகளைப் பயன்படுத்தி அந்த சாம்ஃபெரிங் லென்ஸ் உட்பட நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இடைவெளி மிகச் சிறியதாக இருப்பதால் பரிமாணம் வெளியே உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே இதை இந்த வழியில் காண்பிப்பது நல்லதல்ல இந்த சிறிய பரிமாணங்களை வெளியில் இருந்து காட்ட இது எங்களுக்கு உதவுகிறது மேலும் 45 டிகிரி கோணத்தில் இருக்கும் சேம்ஃபெரிங் உள்ளது அவை ஒற்றை நிலைகளில் வளைவுகள் என்றால் நாம் வழக்கமாக இது வில் மற்றும் பரிமாணக் கோட்டைப் பயன்படுத்துகிறோம் தலைவர் வரி நாம் அலகுகளைக் குறிக்கும் நிலையில் இருப்போம் ஆரம் 6 அலகுகளுக்கு ஆர் இதேபோல் இந்த வில் போன்ற ஒன்று உள்ளது இங்கிருந்து நாம் அந்த வளைவை அளவிடப் போகிறோம் ஆனால் தலைவர் வரிகளைப் பயன்படுத்தி சிறிய அலகுகளைக் குறிக்கும் நிலையில் இருப்போம் நாம் வழக்கமாக அதை இங்கே பொருளின் உள்ளே காண்பிப்பதில்லை இதேபோல் ஏதேனும் சிக்கலான வடிவங்கள் இருந்தால் நாங்கள் ஆர்வமுள்ள பகுதியை சுற்றி வளைத்து பின்னர் துல்லியமான வெட்டு பரிமாணங்களுடன் விரிவாக்கப்பட்ட காட்சிகளாகக் காட்டுகிறோம் இந்த வரைபட வரிகளுக்கு வெவ்வேறு விதிகளைப் பார்க்க முயற்சித்தோம் அவற்றில் சில அளவு நிலை அவற்றை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது மற்றும் எடுத்துக்காட்டாக அவற்றை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதில் ஏதேனும் விட்டம் இருந்தால் எனவே இங்கே அளவு எஸ் சின்னம் மற்றும் இடங்களின் இருப்பிடத்தைக் குறிக்கிறது எனவே அதை எல் இது அளவு இது இருப்பிடம் துளை அந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ளது இப்போது பரிமாணப்படுத்தல் குறித்த குறிப்பிட்ட சிக்கல்களுக்கு வருவோம் இந்த வரிகளை பரிமாணப்படுத்த பல்வேறு வழிகள் உள்ளன அவற்றில் ஒன்று சங்கிலி பரிமாணம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு பரிமாணமும் எந்த இடைவெளியும் இல்லாமல் அடுத்த பரிமாணத்திற்கு நேரடியாக வைக்கப்படும் போது இது பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக இந்த பொருளை எடுத்துக்கொள்வோம் ஒரு படி தொகுதி உள்ளது இது ஒரு சில துளைகளையும் கொண்டுள்ளது எனவே துளைகள் வட்டங்கள் மற்றும் பல இருக்கும் போதெல்லாம் இந்த கோடு புள்ளி கோடுகளால் நாங்கள் வழக்கமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இப்போது சங்கிலி பரிமாணத்தைப் பயன்படுத்த விரும்புகிறோம் நீங்கள் கவனித்தால் இங்கே ஒரு நீட்டிப்பு வரி இன்னும் ஒரு நீட்டிப்பு வரி உள்ளது இன்னும் ஒரு நீட்டிப்பு வரி உள்ளது அதற்கிடையில் நாம் பரிமாணத்தைக் காட்டப் போகிறோம் 20 மீண்டும் இது 25 மற்றும் மீண்டும் இது 28 இந்த நீட்டிப்பு வரிகளுக்கு இடையில் எந்த இடைவெளியும் இல்லை ஒருவருக்கொருவர் அடுத்ததாக இந்த பரிமாண கோடுகள் அம்புகள் மூலம் பரிமாணங்களைக் காட்டுகிறோம் இதேபோல் செங்குத்து திசைக்கு மற்றொரு வண்ணத்தைப் பயன்படுத்துவோம் இவை நீட்டிப்பு கோடுகள் அதில் பரிமாணக் கோட்டையும் மீண்டும் பரிமாணக் கோட்டையும் இங்கே பரிமாணக் கோட்டையும் பயன்படுத்துகிறோம் எனவே அவர்களுக்கு இடையே எந்த இடைவெளியும் இல்லை சங்கிலி பரிமாணம் என்று நாம் அழைக்கும் விஷயங்களை இதுபோன்ற மட்டத்தில் காண்பித்தால் ஒருவருக்கொருவர் அடுத்தது சகிப்புத்தன்மை குவிப்பு பகுதியின் செயல்பாட்டை பாதிக்காது என்றால் மட்டுமே இந்த முறையை நாம் பயன்படுத்த முடியும் அடுத்த வகுப்பில் இந்த சகிப்புத்தன்மை பிரச்சினைகள் நாம் அதைப் பற்றி அறிந்து கொள்வோம் 25 மிமீக்கு பதிலாக எங்களிடம் பிளஸ் அல்லது மைனஸ் 0 51 மிமீ வகையான அலகுகள் இருந்தால் இந்த கூடுதல் விஷயம் நாம் சகிப்புத்தன்மை என்று அழைக்கிறோம் இதன் பொருள் நீங்கள் எந்திரத்தை உருவாக்கும் போது அல்லது இந்த வகையான பகுதிகளை உருவாக்கும் ஒரு பகுதியை உருவாக்கும் போது துல்லியமாக 25 மிமீ அளவில் உற்பத்தி செய்வது எளிதல்ல எப்போதும் பிளஸ் அல்லது கழித்தல் வகையான திருத்தங்கள் இருக்கும் அத்தகைய விஷயங்கள் சகிப்புத்தன்மை என்று அழைக்கப்படுகின்றன மேலும் விவரங்களை அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்வோம் இதுபோன்ற சகிப்புத்தன்மை நம்மிடம் இல்லாதபோது சங்கிலி பரிமாணத்தைக் காண்பிக்கும் நிலையில் இருப்போம் இல்லையெனில் என்ன நடக்கும் இது 25 பிளஸ் அல்லது கழித்தல் அதாவது எப்போதுமே ஒருவித இடைவெளியுடன் எனவே பகுதிகளுக்கு இடையில் இதுபோன்ற அடுக்குகள் இருக்கும்போது தொடர்ச்சியான சங்கிலி பரிமாணம் சாத்தியமில்லை இது தேவையில்லாமல் எந்திரத்தை குழப்புகிறது எனவே இதுபோன்ற சகிப்புத்தன்மை குவிப்பு சாத்தியமில்லாதபோதுதான் சங்கிலி பரிமாணத்தைப் பயன்படுத்துகிறோம் அது இல்லை என்றால் நாம் சங்கிலி பரிமாணத்துடன் செல்ல வேண்டும் இந்த வகையான தொடர்ச்சியான விஷயம் இது ஒரு உருளை பொருளை எடுத்துக்கொள்வோம் இங்கே அதற்கு பதிலாக சங்கிலி பரிமாணத்தைக் குறிக்கும் நாம் இணையான பரிமாணத்துடன் செல்கிறோம் எனவே எப்போதும் ஒரு குறிப்பு அடிப்படை இருக்க வேண்டும் ஒரு ஹைலைட்டர் மூலம் பார்ப்போம் இது குறிப்புத் தளம் அந்த குறிப்பு தளத்திலிருந்து 15 வகையான அலகுகள் போன்ற பரிமாணங்களை நாம் பெறப்போகிறோம் இதேபோல் அந்த குறிப்பு தளத்திலிருந்து இது 30 அலகுகளில் உள்ளது அதேபோல் இந்த குறிப்பு தளத்திலிருந்து எங்களிடம் 45 அலகுகள் உள்ளன எனவே இந்த குறிப்புடன் எந்த நீளத்தைக் குறிப்பது மிகவும் எளிதானது அந்த வகையான விஷயம் குறிப்பாக நாம் இதைக் காட்டினால் அதைக் காண்பித்தால் இவை ஒருவருக்கொருவர் இணையாக இருப்பதைப் பாருங்கள் அத்தகைய பரிமாணங்களை நாம் இணையான பரிமாணம் என்று அழைக்கிறோம் பொதுவான அம்சத்திலிருந்து பரிமாணங்களின் எண்ணிக்கையை ஒரே திசையில் அளவிடும்போது இங்கே பொதுவான அம்சம் இதுதான் இது பகுதியின் மேற்பரப்பு அதே அம்சத்திலிருந்து அனைத்து பரிமாணங்களையும் குறிக்கும் முறை இணையான பரிமாணம் என்று அழைக்கப்படுகிறது பரிமாண கோடுகள் ஒருவருக்கொருவர் இணையாகவும் சமமாகவும் உள்ளன என்பதை நினைவில் கொள்க இந்த இடைவெளி ஒரே மாதிரியாக இருக்கும் இத்தகைய பரிமாணத்தை இணை பரிமாணப்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பரிமாணப்படுத்தல் என்று அழைக்கப்படும் இந்த விஷயங்களை பரிமாணப்படுத்த இன்னும் ஒரு வழி உள்ளது இந்த பொருளைத் தேர்ந்தெடுப்போம் இது பொருள் இவை நீட்டிப்பு கோடுகள் எனவே இவை ஒரு வகையான தொடர்ச்சியான சங்கிலி பரிமாணமாகும் ஒருவருக்கொருவர் அடுத்ததாக 20 15 20 ஐ நீங்கள் கவனித்தால் அது தொடர்ச்சியான சங்கிலி பரிமாணமாகும் மற்றவர்களைப் பார்ப்போம் இது இதுவும் இதுவும் இது நாம் இந்த 8 மிமீ மற்றும் இந்த 8 மிமீ பார்க்கும்போது இந்த இணையுடன் இணையாக இருக்கும் எனவே இந்த 8 பகுதிகளுக்கும் இணையாக இரண்டும் உள்ளன இணையான பரிமாணம் மற்றும் இந்த 20 க்கு சங்கிலி வகை இரண்டும் ஒரே வரைபடத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன இதுபோன்ற விஷயங்களை ஒருங்கிணைந்த பரிமாணப்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் நாம் பயன்படுத்தும் அந்த நோக்கத்திற்காக சங்கிலி மற்றும் இணையான பரிமாணங்களை இணைப்பது அவசியம் சில நேரங்களில் ஆயத்தொகுப்புகளாலும் பரிமாணத்தைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் பகுதி பல பரிமாணங்களைக் கொண்டிருக்கும் போது படிக்க எளிதானது ஆயத்தொலைவுகளைப் பயன்படுத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அதில் பல துளைகளைக் கொண்ட ஒரு தட்டுக்கு இருக்கும் அந்தத் தட்டைப் பார்ப்போம் இது தட்டு வெவ்வேறு அளவுகளில் பல துளைகள் உள்ளன இப்போது யாராவது பரிமாணங்களைக் காட்டத் தொடங்க விரும்பினால் அது சற்று விகாரமாக மாறும் அது மிகவும் விகாரமாக மாறும் எனவே இந்த பொருளைச் சுற்றி இந்த பரிமாணங்கள் அனைத்தையும் காண்பிப்பது நல்ல யோசனையல்ல அதற்கு பதிலாக விஷயங்களை அட்டவணைப்படுத்துவது ஒரு பொதுவான நடைமுறையாகும் ஒரு துளை இருக்கும் போதெல்லாம் ஒற்றைப்படை வகையான கோடுகளை நாம் எப்போதும் வைத்திருக்கிறோம் இது ஒரு செவ்வக தட்டு வழியாக ஒரு துளை துளைப்பது போன்றது இங்கே நாம் வெவ்வேறு துளைகள் 1 2 3 4 முதல் 11 மொத்தம் இந்த பெட்டிக்கு 11 துளைகள் உள்ளன எனவே இந்த செவ்வக தகடு ஆனால் துளைகள் மற்றும் அவற்றின் இருப்பிடத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் எங்களுக்கு ஆர்வம் இல்லாதபோது பொதுவாக இந்த வகையான குறியீட்டுடன் செல்கிறோம் நீங்கள் 1 2 3 வகையான பெயர்களைக் கொடுத்து நாங்கள் அழைப்பதைக் குறிக்கவும் அதன் எக்ஸ் அதன் Y ஆயங்களை ஒருங்கிணைக்கிறது எனவே X க்கு Y க்கு 1 1 இது 15 அலகுகளிலும் அது 25 அலகுகளிலும் உள்ளது ஒருவேளை எக்ஸ் திசையில் இங்கே நாம் எக்ஸ் திசையை அறிவோம் அது ஒய் திசை எக்ஸ் திசையில் 15 அலகுகள் எனவே இது 15 அலகுகள் என்று நாம் பார்த்தால் இது 25 அலகுகள் இது 15 மற்றும் 25 ஐ நாம் புரிந்துகொள்ளும் வழி அந்த துளையின் மையம் அந்த 15 மற்றும் 25 அலகுகளில் உள்ளது மற்றும் அளவு அடிப்படையில் நாம் பொதுவாக குறிக்கும் விட்டம் So this entire diameter if we are going to show it by leader line 5 10 units எனவே இந்த முழு விட்டம் நாம் அதை தலைவர் வரி 5 10 அலகுகள் மூலம் காட்டப் போகிறோம் என்றால் இதேபோல் 2 2 போன்ற மற்ற துளைகளுக்கு இது ஒன்றாகும் மீண்டும் 15 அலகுகள் தான் இந்த எக்ஸ் பரிமாணத்தை 15 கொண்டிருப்பதற்கான காரணம் அது Y திசையில் நீண்ட தூரத்தில் உள்ளது எனவே இது இரண்டாவது துளைக்கு 65 ஆகும் அதற்கான விட்டம் 10 ஆகும் பெரியதைப் பார்ப்போம் எனவே இந்த துளை பரிமாணங்களைப் பார்த்து அதைப் புரிந்துகொள்வோம் இந்த பகுதி 8 இது கோடு புள்ளி கோடுகள் கொண்ட துளை இது எக்ஸ் திசையில் 60 அலகுகளிலும் செங்குத்து திசையில் 50 அலகுகளிலும் அமைந்துள்ளது இது 15 அலகுகளின் விட்டம் கொண்டது இதேபோல் 11 வது பகுதியை இங்கே தேர்ந்தெடுப்போம் கிடைமட்ட திசையில் இது 90 அலகுகளில் உள்ளது இது 20 அலகுகளில் உள்ளது எனவே இந்த பரிமாணங்களைக் காண்பிப்பதற்குப் பதிலாக இது சற்று விகாரமாக மாறும் வழக்கமாக நாங்கள் ஒரு டேக் டேபிளுடன் செல்கிறோம் இந்த வகையான விஷயம் ஆயத்தொலைவுகளால் பரிமாணப்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் வட்ட அம்சங்கள் இருக்கும் போதெல்லாம் விட்டம் காட்ட பல்வேறு வழிகள் உள்ளன ஒரு உதாரணத்தைத் தேர்ந்தெடுப்போம் ஒரு வட்டம் என்று கூறுங்கள் இது ஒரு வட்டம் என்றால் ஆரம் பதிலாக அதன் விட்டம் கொடுத்து பரிமாணப்படுத்தப்பட வேண்டும் வளைவுகளுக்கு மட்டுமே விட்டம் பரிமாணத்துடன் நாம் செல்ல வேண்டிய எந்தவொரு வட்டங்களுக்கும் ஆரம் பயன்படுத்துகிறோம் இந்த இடைவெளியை பெரிதாகக் கொண்டிருப்பதால் அதை ஒரு அம்புக்குறி பை 30 உடன் ஒரு தலைவர் வரி எனக் காட்டலாம் வழக்கமாக இந்த தலைவர் கோடுகள் அதை கிடைமட்டமாக வைத்திருக்கிறோம் இதுதான் வழி அதற்கு அடுத்ததாக பை குறியீட்டு விட்டம் குறிக்கிறது மற்றும் பரிமாணத்தை காண்பிக்கும் ஒரு வழியாகும் மற்ற பரிமாணங்களைப் பார்ப்போம் உதாரணமாக இது மற்றொரு வட்டம் இந்த வட்டத்திற்கு இவை நீட்டிப்பு கோடுகள் பை 30 அலகுகளின் அடிப்படையில் ஒருவர் அதைக் காட்டலாம் இது மற்றொரு வழி எங்களிடம் ஒரு துளை மற்றும் பிற விஷயங்கள் இருந்தால் நாங்கள் வழக்கமாக இந்த கோடு புள்ளி வகையான விஷயங்கள் அல்லது துளைகளைக் கொண்ட ஒரு வட்டத்துடன் செல்கிறோம் மேலும் இந்த கோடு புள்ளி கோடுகளைக் காண்பிக்க ஒரு பகுதியிலும் இருப்போம் இந்த பரிமாணத்தைக் காட்ட மற்றொரு வழி உள்ளது இந்த பரிமாணக் கோடு இரட்டை அம்புகளைக் காண்பிப்பதற்குப் பதிலாக அதை ஒரு அம்புக்குறி மூலம் காட்டலாம் இது பை 7 5 உடன் ஒரு தலைவர் வரி எனவே இந்த வழி ஒரு வட்டம் இருப்பதையும் குறிக்கிறது மேலும் விட்டம் 7 5 அலகுகள் நாம் பொதுவாகக் காணும் பல்வேறு வகையான வட்ட அம்சங்கள் உள்ளன இது ஒரு பிளானர் வட்டம் போன்ற ஒன்று என்றால் நாம் விட்டம் பை மூலம் குறிக்கிறோம் சில நேரங்களில் நாம் ஹம்ப் வகையான வடிவங்களைக் காண்கிறோம் வளைவுகள் வட்ட ஆரம் வளைவுகள் அந்த வகையான ஒரு விஷயத்தை மட்டுமே நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் ஏனெனில் அது ஒரு வட்டம் அல்ல அது ஒரு கூம்பு மட்டுமே அதற்கு ஒரு ஆரம் உள்ளது எனவே ஒருவேளை இது அங்கிருந்து R5 அலகுகளில் இருக்கலாம் எனவே பொருளுக்குள் இருக்கும் பரிமாணங்களுக்குள் காண்பிப்பதற்கு பதிலாக அதை வழக்கமாக அந்த வழியில் காண்பிப்போம் இந்த வகையான வளைவுகள் வளைவுகளுக்கு அந்த மையத்தையும் காட்ட வேண்டியது அவசியம் அந்த மையத்திலிருந்து ஆரம் அளவிட்டால் நாங்கள் வழக்கமாக அதனுடன் செல்கிறோம் இது உருளை பொருள்கள் மற்றும் விட்டம் போன்ற ஒன்று என்றால் இது ஒரு தவறான நடைமுறை என்று பொருளுக்குள் காண்பிப்பதற்கு பதிலாக காட்ட விரும்புகிறோம் எனவே நாம் செய்வது செவ்வக பரிமாணங்கள் தெரியும் அல்லது பார்க்கும் பொருளிலிருந்து நாம் முன்னேறுவதுதான் ஏனென்றால் ஒரு சிலிண்டர் இந்த பக்கத்தைப் போன்ற ஒரு காட்சியில் இருந்து பார்த்தால் அது செயல்படுகிறது அல்லது அது ஒரு செவ்வகம் போல் தோன்றுகிறது இந்த கருத்துக்களை நாம் பின்னர் சொற்பொழிவுகளில் கற்றுக்கொள்வோம் அந்த பரிமாணங்களுக்கு நாம் காட்ட வேண்டும் இது பை என்பது 6 மில்லிமீட்டர் பரிமாணமாகும் எனவே ஒரு வட்டம் ஆரம் பதிலாக அதன் விட்டம் கொடுப்பதன் மூலம் பரிமாணமாக இருக்க வேண்டும் அவை வட்டங்களில் சீரமைக்கப்பட்ட பல துளைகள் உள்ளன ஒரு வட்டம் உள்ளது மற்றொரு வட்டம் உள்ளது எனவே வட்டங்களின் N எண்ணிக்கை உள்ளன அந்த வழக்கில் பிரதான வட்டத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளன என்பதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் எனவே வழக்கமாக அந்த முக்கிய வட்ட விட்டம் லீடர் கோடு வழியாகவும் இந்த வட்டங்களுக்கு இடையில் மைய தூரத்திற்கு மையமாகவும் இருப்பதால் அவை ஒரே மாதிரியான இடைவெளியில் உள்ளன அத்தகைய விஷயத்தில் துளைகளின் எண்ணிக்கையை மட்டுமே குறிக்கிறோம் இல்லையெனில் அந்த வட்டத்தால் செய்யப்பட்ட கோணத்தை ஒருவர் காட்ட முடியும் அந்த வட்டத்தின் மையத்தை மற்ற புற வட்டங்களுடன் இணைக்கும் ஆரம் அந்த கோணம் என்ன என்பதையும் நாம் பொதுவாகக் குறிப்பிடுகிறோம் உதாரணமாக இந்த வரைபடத்தைப் பார்ப்போம் இங்கே வட்டங்கள் உள்ளன இந்த வட்ட துளைகள் உருவாக்கப்படுவதே முக்கிய பொருள் இந்த துளைகள் இருக்கும்போதெல்லாம் அதை கோடு புள்ளி வகையான கோடுகள் மூலம் காண்பிப்பது பொதுவான நடைமுறையாகும் மேலும் அவை இந்த வட்டத்தை சுற்றி வைக்கப்படுகின்றன எனவே மீண்டும் நாம் காட்டிய கோடு புள்ளி வகையான வளைவு இந்த சிறிய துளைகள் 1 2 3 அதைச் சுற்றி வைக்கப்பட்டுள்ளன எனவே இயற்கையாகவே நாம் அந்த பரிமாணத்தைக் காட்டப் போகிறோம் இது சுமார் 60 அலகுகள் மற்றும் கிடைமட்டத்துடன் கூடிய இந்த வட்டம் 18 டிகிரியில் வைக்கப்படுகிறது ஒருவேளை இந்த வட்டம் 30 டிகிரியில் வைக்கப்படும் ரேடியல் இருப்பிடம் ஒருவேளை இந்த ரேடியல் இடம் 15 டிகிரியில் வைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற விஷயங்களை நாம் வழக்கமாக காண்பிப்போம் மேலும் ஒரு விஷயம் மூன்று துளைகளை கவனிக்க வேண்டும் 1 2 3 நாம் காட்டும் துளைகள் அந்த துளையின் விட்டம் பற்றி ஏதோ இது 10 அலகுகள் மற்ற பரிமாணங்களைப் பற்றி நாம் கற்றுக் கொள்ளப் போகும்போது மீதமுள்ள விஷயங்களைக் கற்றுக்கொள்வோம் இதேபோல் இந்த வளைவுக்கு வளைவுகள் இருக்கும்போதெல்லாம் அதை வழக்கமாக ஆரம் மற்றும் அதன் மையத்தால் குறிக்கிறோம் இதேபோல் இந்த வட்டத்தின் மையமும் உள்ளது உதாரணமாக இது மற்றொரு வில் இந்த மையத்திலிருந்து இது 10 அலகுகள் மற்றும் சின்னம் R என்று அளவிட்டால் பொருளின் உள்ளே நாம் பயன்படுத்துவதில்லை எனவே வழக்கமாக 10 அலகுகளுடன் லீடர் கோடு வழியாக வெளியில் இருந்து ஆரம் காண்பிக்கிறோம் மேலும் அந்த வளைவின் மையம் இந்த 10 பிளஸ் அடையாளம் இதேபோல் இங்கிருந்து வெளிப்புற வகையான வளைவுகள் உள்ளன வளைவின் மையம் பொருளின் உள்ளே அல்ல அதற்கு வெளியே உள்ளது எனவே அதைப் பொறுத்தவரை நாங்கள் 46 அலகுகளைக் காட்டுகிறோம் இந்த ஆரம் இந்த மையத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இதேபோல் இந்த வெளிப்புற பொருள் நம்மிடம் இருப்பதால் இங்கே ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பு பரிமாணம் இருக்க வேண்டும் இது போன்ற ஒன்று இந்த மையத்திலிருந்து இந்த பொருளிலிருந்து 95 அலகுகள் 95 ஆகும் இதேபோல் இந்த மையம் இதிலிருந்து 80 மி இதை நாம் காண்பிக்கும் முறை இன்றைய வகுப்பில் பொருள்களின் பரிமாணத்திற்கான இந்த சிறப்பு பரிமாணங்களைப் பற்றி அறிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் சகிப்புத்தன்மை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம்